எனவே இதன் மூலம் டேட்டா சயின்ஸ் பார் இன்ஜினியர்ஸ் என்ற இந்த பாடத்திட்டத்தின் முடிவுக்கு வருகிறோம் நான் ஒரு விரைவான சுருக்கத்தை செய்ய போகிறேன் நீங்கள் அனைவரும் வீடியோக்களைப் பார்த்து டேட்டா சயின்ஸ் இன் சுவாரஸ்யமான விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு உபயோகமான நேரம் இருந்ததாக நம்புகிறேன் சுருக்கமாக இந்த பாடத்திட்டத்தை பின்வரும் தொகுதிகளாக பிரித்தோம் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம்களைத் தீர்ப்பதற்கான ப்ரோக்ராமிங் தளமாக ஆர் புரோகிராமில் இருந்து தொடங்கினோம் எனவே ஒரு டேட்டா சயின்ஸ் பார்வையில் இருந்து பயனுள்ள ஆர் ப்ரோக்ராமிங் இன் முக்கியமான கருத்துக்களை விளக்கும் விரிவுரைகளை நாம் பார்த்தோம் அதைத்தொடர்ந்து அடிப்படை லீனியர் அல்ஜிப்ரா மற்றும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் போன்ற டேட்டா சயின்ஸ் மற்றும் மெஷின் லேர்னிங் ஆகியவற்றிற்கு மிகவும் பயனுள்ள தகவல்களை பார்த்தோம் பின்னர் அடிமை ஸ்டேஷன் பற்றிய தகவல்களை அறிமுகப்படுத்தினோம் அது மெஷின் லேர்னிங்கை பற்றி அறிய மிகச் சிறந்த முறையாகும் இதன் மூலம் மெஷின் லேர்னிங் வழிமுறைகளைப் புரிந்துகொள்வதற்கும் சில மெஷின் லேர்னிங் வழிமுறைகளை இயக்கும் போது நாம் ஏன் சில முடிவுகளைப் பெறுகிறோம் என்பதையும் புரிந்துகொள்வதற்கு பயனுள்ளதாக இருந்தவற்றை கற்றோம் அதன் பிறகு டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் களைத் தீர்ப்பதற்கான ஒரு கட்டமைப்பை விவரித்தோம் இது ஒரு பெரிய டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் களை சில வேலை பாணியில் சிறிய துணை ப்ராப்ளம் களாக கருத்தியல் ரீதியாக பிரிக்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பாகும் இதைத்தொடர்ந்து ரெக்ரேஷன் அனாலிசிஸ் பற்றி விவரித்தோம் அங்கே யூனிவேரியேட் மல்டிவேரியேட் ப்ராப்ளம் களுக்கான நுட்பங்களை விவரித்தோம் மாடல் களின் நன்மையை அடையாளம் காணும் பொருத்தமான மாடல் களை உருவாக்குவதில் நாங்கள் கவனம் செலுத்தினோம் பின்னர் நாங்கள் கிளாசிஃபிகேஷன் நுட்பங்கள் ஆன லாஜிஸ்டிக்ஸ் ரெக்ரேஷன் மற்றும் கே என் ஆகியவற்றைப் பார்த்தோம் பின்னர் கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் போன்ற கிளஸ்டரிங் நுட்பங்களையும் விவரித்தோம் இந்த பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் பயிற்சி பெற இணையதளத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி உள்ளது இப்போது நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்திலிருந்து நீங்கள் போதுமான அளவு கற்றுக்கொண்டீர்கள் இந்த பாடத்திட்டம் உங்களை உற்சாகப் படுத்தி இருந்தாள் இந்த பாடத்திட்டத்தை செய்தபின் டேட்டா சயின்ஸ் பற்றி மேலும் அறிய விரும்பினால் தர்க்கரீதியான அடுத்த கட்டம் என்ன இந்த பாடத்திட்டத்தில் நான் கற்பித்த அதே கருத்துக்களை அதிக பயிற்சி செய்ய வேண்டும் என்று நான் முதலில் கூறுவேன் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே கற்பித்த கருத்துக்களுக்கான பிற ப்ராப்ளம் கள் மற்றும் பிற நடைமுறை எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சிகளைப் பார்க்க நீங்கள் விரும்பலாம் அதுதான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் விவரித்த டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் கள் நீங்கள் செய்தவுடன் அவை மிகவும் எளிமையானவை என்பதை புரிந்து கொள்வீர்கள் எனவே மக்கள் அதிக ஈடுபாடு கொண்ட டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளம் களை எவ்வாறு தீர்க்கிறார்கள் என்பதையும் அவற்றை சிறிய ப்ராப்ளம் களாக உடைக்க கட்டமைப்பைப் பயன்படுத்தலாமா என்பதையும் நீங்கள் பார்க்க விரும்பலாம் பின்னர் இந்த ப்ராப்ளம் களைப் பற்றி மேலும் அறிய முடியுமா என்பதைப் பார்க்கவும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த பாடத்திட்டத்தில் மிகக் குறைந்த மெஷின் லேர்னிங் நுட்பங்களை மட்டுமே கற்பிப்போம் இருப்பினும் டேசிஸன் ட்ரீ ராண்டம் ஃபாரஸ்ட் சப்போர்ட் விக்டர் மெஷின் கர்னல் தந்திரங்கள் போன்ற பல வழிமுறைகள் உள்ளன எனவே மிகவும் சிக்கலான மெஷின் லேர்னிங் ப்ராப்ளம் களுக்கு பொதுவாக அறியப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படும் பல வழிமுறைகளை நாங்கள் பட்டியலிட்டுள்ளோம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்பட்டவற்றை நீங்கள் மாஸ்டர் செய்தவுடன் அடுத்த தர்க்கரீதியான படி மேற்கூறிய இந்த நெறிமுறைகளைக் கற்றுக் கொள்வதே ஆகும் இந்த வழிமுறைகள் செவ்வனே செயல்படும் விதத்தில் செயல்படுவதற்கு இந்த வழிமுறைகளுக்கு அடித்தளமாக இருக்கும் அனுமானங்களைப் புரிந்துகொள்வதற்கான அதே கருத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதன் மூலம் கற்றல் விதி என்ன அது ஏன் வேலை செய்கிறது மற்றும் பலவற்றின் அடிப்படையில் இந்த வழிமுறைகளின் தொழில்நுட்ப விவரங்களையும் புரிந்து கொள்ள முடியும் எனவே டேட்டா சயின்ஸ் ஒரு மிகவும் பரந்த துறையாகும் வெளிப்படையாக இந்தத் துறையைச் சுற்றி நிறைய ஆர்வங்கள் உள்ளன மேலும் வருங்காலத்தில் இது இன்னும் முக்கியத்துவம் பெறப் போகிறது ஏனெனில் அதிக டேட்டா உருவாக போகிறது மேலும் கணக்கீட்டு சக்தி இன்னும் அதிகரிக்கும் என்று அடுத்த சில ஆண்டுகளில் எதிர்பார்க்கலாம் கணிதம் மற்றும் வழிமுறை விவரங்கள் பல ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்படுகின்றன எனவே அடுத்த சில ஆண்டுகளில் இன்னும் சிறந்த வழிமுறைகள் வரும் என்று ஒருவர் எதிர்பார்க்கலாம் எனவே இந்த அனைத்து காரணிகளின் கலவைகளால் அனைவரும் டேட்டா சயின்ஸ் பற்றிய சில அடிப்படை புரிதல் கொண்டிருப்பது முக்கியம் மேலும் இந்தத் துறையில் உண்மையிலேயே ஆர்வமுள்ள நபர்கள் இங்கு பட்டியலிடப்பட்டுள்ள நுட்பங்களைப் ஆழமாக புரிந்து கொண்டுள்ளார்கள் அதன்மூலம் நிஜ வாழ்க்கையில் அதிக மதிப்புள்ள மிகவும் சிக்கலான ப்ராப்ளம் களை தீர்க்க முடியும் எனவே மகிழ்ச்சியான கற்றலுக்கு இந்த பாடநெறி பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்